சென்ற 3 செஷன்களிலும் நாம் CVP analysis பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் 2 illustrations ஐ செய்து பார்த்தோம் பிறகு நாம் ஒரு குறிப்பிட்ட sum ஐ கணக்கிட துவங்கினோம் அல்லது ஒரு குறிப்பிட்ட case க்கு விடைகாண துவங்கினோம் மூன்று brand names அல்லது மூன்று தயாரிப்புகளை கொண்ட Ganesh limited ஐ பற்றி முதல் case ல் பார்த்தோம் நீங்கள் என்னோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் மேலும் நாம் எங்கு நிறுத்தினோமோ அதுவரை நீங்கள் செய்து முடித்து இருப்பீர்கள் இல்லையெனில் இப்பொழுதே செய்ய முயற்சி செய்யுங்கள் எனவே Ganesh limited உடைய மூன்று தயாரிப்புகள் இருக்கிறது அவைகள் மாறுபடும் செலவு மற்றும் விற்பனை விலையாக தரப்பட்டிருக்கிறது பிறகு மாதாந்திர நிலையான செலவாகிய 480000 தரப்பட்டுள்ளது மேலும் அவர்கள் நமக்கு இரண்டு விற்பனை கலவைகளையும் தந்திருக்கிறார்கள் அது ஜூலை மாதத்தில் 20000 20000 20000 ஆகவும் மேலும் ஆகஸ்ட் மாதத்தில் 35 16 and 5 ஆகவும் இருக்கிறது கேள்வியின் பகுதி A ல் மாதாந்திர லாபத்தை கணக்கிடவும் மற்றும் விற்பனை குறைவாக உள்ள ஒரு மாதத்தில் அதிக லாபம் வருமா என்று கருத்து சொல்லவும் நம்மிடம் கேட்கப்பட்டது எனவே ஜூலை மாதத்தின் லாப இலக்கம் என்ன இதுவரை நாம் செய்து முடித்ததற்கான விடை இதுதான் நாம் எப்பொழுதும் contribution மற்றும் PV ratio வை கணக்கிடுவதிலிருந்து துவங்குகிறோம் எனவே தயாரிப்பு A ல் நமக்கு கிடைத்த contribution 11 இது B க்கு 12 ஆகவும் C க்கு 14 ஆகவும் வருகிறது மேலும் இவைகள்தான் PV ratios பிறகு நாம் ஜூலை மாதத்திற்கான லாபத்தை கணக்கீடு செய்தோம் அதற்காக அனைத்துக்கும் முன் நமக்கு ஜூலைக்கான contribution தெரிந்திருக்க வேண்டும் அது 540000 கழித்தல் 480 எனவே உங்களுக்கு 60000 லாபம் கிடைக்கிறது ஆகஸ்ட் மாதத்திற்கான contribution மேம்பட்டு இருக்கிறது அது 597 கழித்தல் 480 உங்களுக்கு கிடைத்த லாபம் 117 இங்கே உங்களால் பார்க்க முடியும் லாபமானது வியத்தகு முறையில் 60000 திலிருந்து 117000 மாக ஏறக்குறைய இரட்டிப்பாகி இருக்கிறது யூனிட்டுகளின் எண்ணிக்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது வியப்பூட்டுகிறது ஏனெனில் ஜூலையில் யூனிட்டுகளின் எண்ணிக்கை 60000 பிறகு மொத்த யூனிட்டுகளின் எண்ணிக்கை சரிந்திருக்கிறது சாதாரணமாக நீங்கள் எதிர்பார்ப்பது யூனிட்டுகளின் எண்ணிக்கையில் ஏற்படும் வீழ்ச்சி தானாக லாபத்தின் வீழ்ச்சிக்கு இட்டுச்செல்லும் ஆனால் வியப்பூட்டுவது என்னவெனில் லாபம் உண்மையில் உயர்ந்திருக்கிறது நான் சொல்றது புரிகிறதா இது எப்படி சாத்தியம் என்ன நடந்திருக்கும் அதற்கான விளக்கம் என்ன விளக்கம் என்னவென்றால் ஆகஸ்ட் மாதத்திற்கான விற்பனை கலவை ஜூலை மாதத்தை விட மிகவும் நன்றாக இருக்கிறது புரியுதா அது எப்படி நன்றாக இருக்கிறது ஏனெனில் தயாரிப்பு C ஐ விட அதிகமான contribution கிடைக்கிற தயாரிப்பு A க்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது B ன் விற்பனையில் பெரிய மாற்றமில்லை ஆனால் C ன் விற்பனை இருபதிலிருந்து ஐந்தாக குறைந்திருக்கிறது அதனால்தான் overall contribution அதிகரித்திருக்கிறது இது அதிக contribution அதிக லாபம் என ஆகஸ்ட் மாதத்தில் தொடர்கிறது எனவே கேள்வியின் முதல் பகுதியை பொறுத்தவரை இவைகள் தான் நம்முடைய கணக்கிடுதல்கள் இங்குதான் நாம் நிறுத்திக் கொண்டோம் ஆனால் இன்று நாம் கூடுதலாக ஒரு கணக்கிடுதல் செய்வோம் மொத்த விற்பனையை கணக்கிட முயற்சி செய்யுங்கள் எனவே நீங்கள் மொத்த விற்பனைக்கு சென்றீர்கள் என்றால் மொத்தவிற்பனை கூட 2960000 லிருந்து 2414000 ஆக சரிந்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியவரும் எனவே யூனிட்டுகளின் எண்ணிக்கையில் மட்டுமல்ல ரூபாயில் விற்பனையின் அளவும் சரிந்திருக்கிறது ஏனெனில் உங்களால் பார்க்க முடியும் இங்கே C தான் மிக அதிகமான விற்பனை மதிப்பு உடைய தயாரிப்பு அதேசமயம் A தான் மிக குறைவான விற்பனை மதிப்பு உடைய தயாரிப்பு எனவே மொத்த வருவாயை பொறுத்தவரையில் நிறுவனம் திருப்தியாக இருக்காது ஏனெனில் அதன் வருவாய் சரிந்திருக்கிறது ஆனால் லாப தன்மை மேம்பட்டு இருக்கிறது இப்பொழுது இன்னும் ஆழமாக சென்று இது எப்படி சாத்தியம் என்று பார்க்கலாம் எனவே கேள்வியின் பகுதி B யில் அவர்கள் என்ன கேட்டு இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதத்திற்கான விற்பனை கலவையை mix X 1 மற்றும் X 2 என்ற இரண்டு விற்பனை கலவைகளாக எடுத்துக் கொள்வதாக இருந்தால் இரண்டுக்குமான breakeven point ஐ கணக்கிடுங்கள் மேலும் இதில் எந்த கலவையை நீங்கள் பரிந்துரை செய்வீர்கள் எனவே ஜூலையில் நம்மிடமுள்ள இதனை plan 1 என்கிறோம் அல்லது இப்படி சொல்வோம் நாம் இதனை plan X 1 என்று சொல்லலாம் மேலும் ஆகஸ்டில் இதனை plan X 2 எனலாம் இப்பொழுது நாம் தனித்தனியாக இந்தத் திட்டங்களுக்கு breakeven points ஐ கணக்கிட வேண்டும் ok எனவே இந்த இரண்டு திட்டங்களுக்கும் breakeven points ஐ கணக்கிட முயற்சி செய்யுங்கள் எனவே உங்களுக்கு A B C யின் விற்பனை விலைகள் தெரியும் உங்களுக்கு contribution தெரியும் மேலும் உங்களுக்கு யூனிட்களின் எண்ணிக்கையும் தெரியும் தயவு செய்து BEP ஐ கணக்கிடுங்கள் எவ்வாறு முன்னோக்கி செல்வீர்கள் இதுவரை உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் எனவே உங்களால் செய்ய முடியும் நாம் ஏற்கனவே ஜூலை மாதத்திற்கான லாபத்தை கணக்கீடு செய்து விட்டோம் இதைத்தான் plan X 1 என்றோம் உங்களுக்கு BEP யினுடைய ஒரே வேறுபாடு கூட தெரியும் இப்பொழுது ABC யின் PV ratio வை கணக்கீடு செய்வதற்கு பதிலாக அதனை நாம் ஏற்கனவே செய்து விட்டோம் இப்பொழுது நாம் மாதத்திற்கு முழுவதுமான PV ratio வை ஒரு விற்பனை கலவையாக பாவித்து கணக்கிட முயற்சி செய்கிறோம் எனவே நீங்கள் average PV ratio வை அதாவது weighted average PV ratio வை கணக்கிட்டால் நாம் என்ன செய்திருக்கிறோம் என்றால் விற்பனையின் மேல் contribution இது தான் PV ratio எனவே ஜூலை மாதத்திற்கான அல்லது plan X 1 கான weighted average PV ratio ABC க்கும் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும் இதை செய்வதற்கு மற்றொரு வழியும் இருக்கிறது அது இதற்கு இணையாக சுவாரஸ்யமானது இவை அனைத்தையும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கூடையாக எடுத்துக்கொள்ளலாம் எனவே நீங்கள் A யின் 1 யூனிட் B யின் 1 யூனிட் மற்றும் C யின் 1 யூனிட் சேர்ந்த ஒரு கூடை விற்கலாம் இது 1 1 1 ஏனெனில் மொத்தவிற்பனை 1 is to 1 is to 1 20 is to 20 is to 20 என்ற விகிதத்தில் இருக்கிறது எனவே ஒரு கூடை 1a 1b plus 1c இவைகளை கொண்டுள்ளது இப்பொழுது ஒரு கூடைக்கான contribution ஐ கணக்கிட முயற்சி செய்யுங்கள் எனவே நீங்கள் இப்படி எடுங்கள் 1 a என்பது 11 1 b 12 1 c 4 எனவே கூடையின் மொத்த contribution 27 இப்பொழுது நாம் நிலையான செலவாகிய 480 ஐ contribution வழியாக உருவாக்க வேண்டும் எனவே contribution per unit ன் மேல் FC தான் இதற்கான formula எனவே 480000 ஐ 27 ஆல் வகுத்தால் உங்களுக்கு கூடைகளின் எண்ணிக்கை அடிப்படையிலான breakeven கிடைக்கும் நான் சொல்றது புரிகிறதா எனவே உங்களுடைய பதில் 17777 Breakeven ஐ அடைவதற்கு இத்தனை அதிகமான கூடைகளை விற்பதற்கான தேவை ஒருவருக்கு இருக்கிறது நீங்கள் இதனை யூனிட்டுகள் ஆக மாற்ற விரும்பினால் அது 1 is to 1 க்கு சமமாக இருக்கும் எனவே ஒவ்வொரு கூடையிலும் 1 a 1 b 1 c இருக்கிறது எனவே breakeven point 17777 77 of course நீங்கள் இதனை A B மற்றும் C யின் யூனிட்டாக 17778 என round off அல்லது round up செய்யலாம் எனவே நீங்கள் இதனை ஒன்றில் யூனிட்டில் கணக்கிடலாம் அல்லது ரூபாயில் கணக்கிடலாம் இப்பொழுது நீங்கள் இதனை எப்படி ரூபாயில் கணக்கிடுவீர்கள் உங்களுக்கு formula தெரியும் FC வகுத்தல் PV ratio புரிகிறதா ஒரே ஒரு விஷயம் முன்னாடி நாம் இதனை தனிப்பட்ட தயாரிப்புக்காக மட்டும் செய்துகொண்டிருந்தோம் இப்பொழுது இதனை ஒரு weighted average PV ratio வாக எடுக்கிறோம் எனவே முழு கூடைக்குமான PV ratio 0 18 உங்களால் பார்க்க முடியும் தனிப்பட்ட PV ratios இப்படித்தான் இருக்கும் அதனால் ஒரு கூடையாக அது 0 18 இது ஒரு சமமான weightage 1 is to 1 is to 1 எனவே இந்த அளவுக்கான ஒரு BEP எனக்கு கிடைக்கிறது அது நான் நினைக்கிறேன் 2631111 புரிகிறதா ஒன்றில் நீங்கள் இதனை ரூபாயில் செய்து பார்க்கலாம் அல்லது நீங்கள் யூனிட்டில் செய்து பார்க்கலாம் இரண்டு வழிகளுமே சாத்தியம் தான் இப்பொழுது தயவுசெய்து ஆகஸ்ட் மாதத்துக்கும் plan X 2 வை செய்து பாருங்கள் நாம் இங்கே செய்த அதே செய்முறைகளை பயன்படுத்துங்கள் தயவுசெய்து என்னுடன் சேர்ந்து செய்யுங்கள் இப்பொழுது நமக்கு ஏற்கனவே தெரியும் நம்முடைய லாபம் plan X 2 க்கு 117 இப்பொழுது கூடை என்னவாக இருக்கும் ஒருவேளை நாம் 1 is to 1 is to 1 என்ற விகிதத்தில் இல்லாத ஒரு கூடைக்கு செல்ல வேண்டும் இப்போதைய விகிதம் 35 to 16 to 5 எனவே உங்களால் கூடையில் 35 a's 16 b's மற்றும் 5 c's இருக்கிறது என கருத முடியும் இப்பொழுது இந்த அடிப்படையில் ஒரு கூடைக்கான contribution னை கணக்கிடுங்கள் மேலும் கூடைகளின் எண்ணிக்கையிலான BEP யை கணக்கிடுங்கள் உங்களால் என்னுடன் சேர்ந்து செய்ய முடியும் என்று நம்புகிறேன் எனவே 35 கூடைகளுக்கு இது 35 பெருக்கல் 11 மன்னிக்கவும் 1 கூடையில் உள்ள 35 a க்கு இது 35 பெருக்கல் 11 அப்படியெனில் A இலிருந்து 385 ரூபாய் 16 பெருக்கல் 12 அது B இலிருந்து 192 மேலும் 5 பெருக்கல் 4 அது C இலிருந்து 20 இது எனக்கு மொத்த contribution 597 ஐ தரக்கூடிய ஒரு பெரிய கூடை இப்பொழுது நீங்கள் கூடைகளின் எண்ணிக்கையிலான BEP ஐ பெறலாம் ஏனெனில் நமக்குத் தெரியும் நம்முடைய இலக்கு 480000 தை திரும்பப் பெறுவது தான் மேலும் ஒரு கூடையில் இருந்து எனக்கு கிடைப்பது 597 எனவே contribution per unit ன் மேல் FC எனக்கு 804 02 ஐ தருகிறது எனவே நீங்கள் 804 02 கூடைகளை விற்க வேண்டும் மேலும் ஒரு கூடையில் நமக்கு 35 a b மற்றும் c போன்ற ஏதாவது கலவை இருக்கிறது எனவே இப்பொழுது A B C ன் யூனிட்டுகளை கணக்கிடுங்கள் எனவே உங்களுக்கு A 28140 யூனிட்டும் B 12864 3 யூனிட்டும் C 4020 1 யூனிட்டும் கிடைக்கும் புரிகிறதா முன்னாடி மாதிரிதான் ஆனால் முன்னாடி அளவு ஒரே மாதிரி இருந்தது ஏனெனில் அது ஒரு கூடையில் 1 is to 1 is to 1 ஆக இருந்தது இப்பொழுது A B C ன் பல அளவுகளாக தரப்பட்ட கலவை 35 16 மற்றும் 5 ஆகும் இதுதான் குறைந்தபட்சம் அடையவேண்டிய விற்பனை அல்லது break even விற்பனை ஒரு ரூபாயாக இதனை எப்படி செய்வீர்கள் நான் நினைக்கிறேன் நாம் இங்கே செய்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும் எல்லாவற்றுக்கும் முதலில் இந்த கூடைக்கான weighted average PV ratio வை கணக்கிடுங்கள் அதன்பிறகு BEP ஐ கணக்கிடுங்கள் எனவே PV ratio வை எப்படி பெறுவது Contribution வகுத்தல் விற்பனை 0 24 ஒரு PVR அடுத்ததாக BEP BEP என்பது FC அது 480 வகுத்தல் 0 24 உங்களுக்கு 1940904 கிடைக்கும் இப்பொழுது X1 மற்றும் X2 என்ற 2 கலவைகளையும் ஒப்பிட முயற்சி செய்யுங்கள் இங்கே கேள்வி இதுதான் இந்த 2மாத விற்பனைகளை 2 விற்பனை கலவைகளாக எடுத்துக்கொள்வது எனில் இதில் எந்த கலவை சிறந்தது நீங்கள் X1 ஐ தேர்ந்தெடுப்பீர்களா அல்லது X2 ஐ தேர்ந்தெடுப்பீர்களா உங்கள் பதில் என்ன பாருங்கள் X1 ல் உங்களுடைய BEP அதிகமாக இருக்கிறது X2 வில் உங்களுடைய BEP குறைவாக இருக்கிறது எதை தேர்ந்தெடுக்க நினைக்கிறீர்கள் அதிகமான BEP யா அல்லது குறைவான BEP யா நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நிறுவனமும் குறைவான BEP யை தான் விரும்புகின்றன எனவே இயற்கையாகவே அவர்கள் X2 வை தேர்ந்தெடுப்பார்கள் ஆனால் அது மட்டும் ஒரே காரணமல்ல நீங்கள் PV ratios களையும் ஒப்பீடு செய்யலாம் அப்படி எனில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 18 ஆக இருந்த PV ratio 0 24 என கணிசமாக மேம்பட்டு இருக்கிறது எனவே உங்களால் X2 வில் அதிகமான margin ஐ பெற முடிகிறது எனவே நீங்கள் X2 வை தேர்ந்தெடுப்பீர்கள் தனித்தனியாக தயாரிப்புகளை பார்த்தீர்களென்றால் அவர்கள் கேட்கவில்லை என்றாலும் A B C இவற்றில் இருந்து நீங்கள் எந்த தயாரிப்பை பரிந்துரை செய்வீர்கள் இது மிகவும் வெளிப்படையாக தெரிகிறது அதாவது A மற்றும் B ல் contribution அதிகமாக இருப்பதால் நீங்கள் C ஐ விரும்ப மாட்டீர்கள் A அல்லது B க்கு அழுத்தம் தர நீங்கள் விரும்புவீர்கள் C க்கு அதிக weightage தரும் எந்த கலவையையும் விட A B க்கு அதிக weightage தரும் எந்த கலவையுமே சிறந்தது தான் ஆனால் A மற்றும் B இவற்றுக்கிடையில் எது சிறந்தது இது ஒரு மிகவும் தந்திரமான கேள்வி ஏனென்றால் A மற்றும் B க்கு இடையில் B க்கு அதிகமான contribution per unit இருக்கிறது ஆனால் A க்கு அதிகமான PV ratio இருக்கிறது எனவே எந்த ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் விற்கப்பட்ட அளவில் ஒரு கட்டுப்பாடு இருப்பின் உண்மையாகவே நீங்கள் B யை தேர்ந்தெடுப்பீர்கள் ஏனெனில் B ல் ஒவ்வொரு யூனிட்டிலும் உங்களுக்கு 12 ரூபாய் கிடைக்கிறது ஆனால் பொதுவாக மொத்த விற்பனையில் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது நீங்கள் மொத்த விற்பனையை வைத்து பார்த்தீர்கள் என்றால் ஏன் A மிகச் சிறந்தது ஏனென்றால் அது உங்களுக்கு சதவிகிதத்தில் அதிகமான contribution ஐ அல்லது அதிகமான PV ratio வை தருகிறது இப்பொழுது உங்களுக்கு இங்கே பார்க்க முடியும் PV ratio கணிசமாக மேம்பட்டு இருக்கிறது ஏனென்றால் A யின் weightage அதிகரித்திருக்கிறது இப்பொழுது நிலைமைக்கு நிலைமை உங்களுடைய பதில் குறிப்பாக A க்கும் B க்கும் இடையில் இது மாறுபடும் ஆனால் இப்பொழுது என்ன கேட்கப்பட்டிருக்கிறது என்றால் நீங்கள் இரண்டையும் 2 கலவைகளாக எடுத்துக்கொண்டால் எந்த கலவையை தேர்ந்தெடுப்பீர்கள் நான் நினைக்கிறேன் பதில் மிகத் தெளிவாக இருக்கிறது நீங்கள் 2 காரணங்களுக்காக X2 வை தேர்ந்தெடுப்பீர்கள் அதாவது இதில் BEP குறைவாக இருக்கிறது மற்றும் இதில் PV ratio அதிகமாக இருக்கிறது இப்பொழுது அடுத்த ஒன்றுக்கு செல்வோம் அடுத்தது Keshav limited ன் உடைய ஒரு case தயவுசெய்து என்னுடன் சேர்ந்து விடை காண முயற்சி செய்யுங்கள் இது A மற்றும் B என்ற இரண்டு தயாரிப்புகளை விற்கிறது அவர்கள் விற்பனை விலை மாறுபடும் செலவு போன்ற விவரங்களை தந்திருக்கிறார்கள் மேலும் அவர்கள் 6 மாதத்திற்கான பொது நிலையான செலவுகளையும் தந்திருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் இது மிகவும் எளிமையானதும் கூட நீங்கள் ரூபாயிலான BEP யை கணக்கிட வேண்டும் மேலும் அவைகள் 4 A is to 3 B என்ற விகிதத்தில் விற்கப்படும் பட்சத்தில் ஒவ்வொரு தயாரிப்புகளின் எண்ணிக்கையையும் கணக்கிட வேண்டும் எனவே அவர்கள் 4 A is to 3 B என்ற கலவையை மனதில் வைத்திருக்கிறார்கள் அந்தக் கலவையை பயன்படுத்த வேண்டும் எனில் ரூபாயில் மற்றும் எண்ணிக்கையில் ஆன BEP என்னவாக இருக்கும் மேலும் இரண்டாவது பகுதியில் அதே மாதிரி ஒரு கேள்வி தான் தயாரிப்புகள் 4 A is to 3 B என்ற விகிதத்தில் விற்கப்படும் பட்சத்தில் BEP யை கணக்கிடுங்கள் மேலும் மூன்றாவது பகுதியில் இந்த இரண்டு கலவைகளில் எது சிறந்தது என்று விற்பனை மேலாளருக்கு ஆலோசனை சொல்லுங்கள் எனவே நம்முடைய முதல் case ஐ போன்று இதுவும் அதே மாதிரி இருக்கிறது உங்களுக்கு மிக எளிதாக விடை காண முடியும் என்று நான் நினைக்கிறேன் எனவே தயவுசெய்து என்னுடன் சேர்ந்து விடை காண முயற்சி செய்யுங்கள் ok இப்பொழுது எப்படி முன்னோக்கி செல்வீர்கள் முதல் படி உங்க எல்லாருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன் contribution per unit ஐ நமக்கு தெரிந்துகொள்ள வேண்டும் எனவே A மற்றும் B கான columns ஐ உருவாக்கி contribution னை கணக்கிடுங்கள் FC ஐ எடுத்துக்கொண்டு இரண்டு விற்பனை கலவைகளுக்குமான லாபத்தை கணக்கிட முயற்சி செய்யுங்கள் மேலும் அங்கிருந்து உங்களால் BEP ஐ கணக்கிட முடியும் எனவே உங்களுக்கு தெரியும் 10 கழித்தல் 5 5 A கான contribution மேலும் B கானது 2 மட்டும் தான் நிலையானசெலவுகள் 561000 என ஏற்கனவே தரப்பட்டுள்ளது இப்பொழுது BEP ஐ கணக்கிட நீங்கள் ஒரு கூடையை உருவாக்கினால் இது எளிதாக இருக்கும் எனவே விற்பனை கலவை 1 ல் 4 A மற்றும் 3 B கொண்ட ஒரு கூடையை நாம் உருவாக்கியிருக்கிறோம் எனவே இப்பொழுது ஒரு கூடை கான விற்பனை என்ன 4 பெருக்கல் 10 அதாவது 40 3 பெருக்கல் 12 அதாவது 36 கூடைக்கான மொத்த விற்பனை விலை 76 contribution 5 பெருக்கல் 5 தான் A யின் 1 யூனிட்டுக்கான ஒரு contribution 5 பெருக்கல் 4 அதாவது 20 மற்றும் 6 ஏனெனில் 3 பெருக்கல் 2 எனவே கூடைக்கான மொத்த contribution 26 இப்பொழுது BEP யை எப்படி கணக்கிடுவீர்கள் எல்லாவற்றுக்கும் முதலில் நான் திரும்பப் பெற வேண்டியது 561 எனவே contribution per unit ன் மேல் FC எனவே 26 ன் மேல் 561600 கூடைகளின் எண்ணிக்கையிலான BEP 21600 ஆக வருகிறது நாம் யூனிட்டாக சென்றோம் என்றால் 21600 பெருக்கல் 4 86400 A ன்னுடையதாக மற்றும் 64800 B ன்னுடையதாகவும் வரும் இப்பொழுது ரூபாயில் எப்படி PV ratio வை பெறுவது ஒரு எளிதான வழி நீங்கள் 64800 ஐ 10 ஆல் பெருக்குவது தான் எனவே 864000 மற்றும் 777600 கிடைக்கும் மேலும் PV ratio வையும் கணக்கிடுங்கள் ஒரு weighted average ஆக நமக்கு 0 342 கிடைக்கும் திரும்பவும் நாம் BEP யை கணக்கிடுவோம் அது 1641000 உங்களுக்கு ஒரு cross check செய்து காட்ட முயற்சி செய்கிறேன் ஒன்றில் நீங்கள் யூனிட்டில் இருந்து செய்வதாக இருந்தால் அதால் பெருக்கினால் உங்களுக்கு 1641 கிடைக்கும் அல்லது product mix க்கான weighted average க்கு சென்று BEP யை பெறுங்கள் இரண்டுமே உங்களுக்கு ஒரே பதிலைத்தான் தரும் உங்களுக்கு புரியுதா இது product mix 1 க்கானது இப்பொழுது இதை mix 2 விற்கும் செய்யுங்கள் அது 4 is to 4 இது இன்னும் எளிதானது ஏனெனில் இப்பொழுது இது 1 is to 1 மாதிரி தான் இப்பொழுது ஒவ்வொரு கூடைக்கான விற்பனை என்ன 40 மற்றும் 48 ஏனெனில் 4 பெருக்கல் 10 மற்றும் 12 ஒவ்வொரு கூடைக்கான contribution 20 மற்றும் 8 எனவே மொத்த contribution 28 நிலையான செலவு அப்படியே 561000 மாக தொடர்கிறது மேலும் நாம் ஒவ்வொரு கூடையிலிருந்தும் ஒரு contribution ஆக 21 ஐ இப்பொழுது சம்பாதித்து இருக்கிறோம் எனவே BEP ஆனது கூடைகளின் எண்ணிக்கையில் 20057 யூனிட்டில் 20057 பெருக்கல் 4 எனவே உங்களுக்கு 80228 மற்றும் 80228 கிடைக்கும் இப்பொழுது A மற்றும் B இரண்டும் ரூபாயில் கணக்கிடப்பட்டுள்ளது எனவே சம்பந்தப்பட்ட விற்பனை விலைகளால் பெருக்கினால் 802000 மற்றும் 962000 கிடைக்கும் எனவே இறுதியான பதில் 1765000 இதேபோன்று weighted average ஐ பயன்படுத்தியும் இதனை செய்ய முடியும் இப்பொழுது weighted average PV 0 031 எனவே BEP 1765000 இப்பொழுது கேள்வி வந்து முதலாவதாக BEP களை கணக்கிடுவது மற்றும் இரண்டு கலவைகளில் எது சிறந்தது என்பதை விற்பனை மேலாளருக்கு அறிவுரை கூறுவது எனவே இரண்டு கலவைகளில் ஒவ்வொன்றையும் இப்பொழுது உங்களுக்கு பிடிக்குமா இதனை இரண்டு வழிகளில் பார்க்கலாம் முதலில் BEP மூலம் பார்ப்போம் விற்பனை கலவை 2 க்கு BEP அதிகமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் எனவே நீங்கள் விற்பனை கலவை 1 ஐ தேர்ந்தெடுப்பீர்கள் மேலும் PV ratio மூலம் பார்த்தால் விற்பனை கலவை 1 க்கு PV ratio அதிகமாக இருக்கிறது எனவே நீங்கள் விற்பனை கலவை 1 ஐ தேர்ந்தெடுப்பீர்கள் நீங்கள் A மற்றும் B என்ற 2 தயாரிப்புகளையும் ஒப்பிட்டால் எந்த தயாரிப்பு சிறந்தது contribution மற்றும் PV ratio என்ற இரண்டு முறைகளிலும் B ஐ விட A மிகவும் மேம்பட்டது என்பதை உங்களால் தெளிவாகப் பார்க்க முடியும் ஏனெனில் இதற்கு 50 சதவிகிதம் PV ratio இருக்கிறது ஆனால் இதற்கு 16 6 சதவிகிதம் மட்டுமே PV ratio இருக்கிறது அதனால்தான் விற்பனை கலவை 1 இல் A யின் weightage அதிகமாக இருப்பதால் இதுதான் ஒரு சிறந்த விற்பனை கலவை உங்களுக்கு நான் சொல்வது புரிகிறதா எனவே விற்பனை கலவையின் கருத்துக்கள் விற்பனை கலவையின் BEP அல்லது விற்பனை கலவையின் PV ratio வை எப்படி கணக்கிடுவது மேலும் இதனடிப்படையில் எந்த விற்பனை கலவை மேம்பட்டது என்ற முடிவை எப்படி எடுப்பது போன்றவை இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் எனவே நாம் இத்துடன் நிறுத்திக் கொள்வோம் நன்றி வணக்கம்